நாங்கள் எங்கள் கலந்துரையாடலுடன் தொடர்கின்றோம் இந்த விரிவுரையில் எஆர்ம் ARM மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller ன் ஆர்க்கிடெக்சர் Architecture பற்றி பேசுவோம் அதன் மூன்றாம் பகுதி இதுவாகும் இந்த விரிவுரையில் நாம் முக்கியமாக எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர் architecture ல் ப்ராசஸர் மோட்ஸ் processor modes கள் மற்றும் ரெஜிஸ்டர் register களைப் பற்றி பேசுவோம் சில சிறப்பு ரெஜிஸ்டர் registers கள் உள்ளன இந்த சிறப்பு ரெஜிஸ்டர் registers களின் அவசியத்தையும் வேலைகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறோம் எக்ஸப்ஷன் ஹான்ட்லிங் exception handling பற்றியும் மற்றும் தம்ப் மோட் ஆப் எக்ஸிகுயூஷன் thumb mode of execution பற்றியும் மிக சுருக்கமாகக் கூற உள்ளோம் மீண்டும் நாம் இதைப் பற்றி விரிவாகப் பேச மாட்டோம் ஏனெனில் இந்த பாடத்தில் முதன்மையாக பல்வேறு அமைப்புகளை வடிவமைப்பு செய்வதற்கான நேரடி செயல்முறை விளக்கம் பற்றி தெளிவாக கூறுகிறது ஆனால் ஆர்க்கிடெக்சர் architecture சிக்கல்களில் சில அடிப்படைக் கருத்துக்களை கற்றுக்கொள்வது எப்போதும் சிறந்த வடிவமைப்பாளராக மாறுவதற்கு உங்களுக்கு உதவும் ஆர்க்கிடெக்சரல் architectural கருத்துக்களில் எம்பெட்டெட் சிஸ்டம்ஸ் embedded system வடிவமைப்பின் ஆரம்ப பின்னணிகளை உங்களுக்கு வழங்க முயற்சிப்பதன் முக்கிய நோக்கம் இதுதான் ப்ராசஸர் மோட்ஸ் processor modes களுடன் தொடங்குவோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செயல்பாட்டின் போது எஆர்ம் ARM ப்ராசஸர் processor 7 மோட்ஸ் modes களில் ஒன்றை கொண்டுள்ளது இந்த அட்டவணை இந்த 7 ப்ராசஸர் மோட்ஸ் processor modes களை சுருக்கமாகக் கூறுகிறது ஒரு ப்ரோக்ராம் program ஐ செயல்பட செய்யும் போது யூஸர் மோட் user mode என்பது சாதாரண மோட் mode ஆகும் ஒரு ப்ரோக்ராம் program சாதாரண முறையில் செயல்படும்பொழுது சிஸ்டம் system யூஸர் மோட் user mode ல் இருக்கும் இந்த யூஸர் மோட் user mode ன் சுருக்கம் யூஎஸ்ஆர் usr ஆகும் ப்ராசஸர் processor களில் வெளிப்புற சாதனங்களிலிருந்து வரும் குறுக்கீடுகளை நாம் கொண்டுள்ளோம் குறுக்கீடு வந்தால் செயல்பாட்டிலுள்ள ப்ரோக்ராம் program இடைநிறுத்தப்படும் இந்த நேரத்தில் சில இண்டெரப்ட் ஹாண்ட்லிங் ரூட்டின் interrupt handling routine ஐ கையாளுதல் செயல்முறைக்குச் செல்ல வேண்டும் அந்த வழக்கத்தை செயல்பட செய்து பின்னர் மீண்டும் வந்து இடைநிறுத்தப்பட்ட ப்ரோக்ராம் program ஐ மீண்டும் தொடங்க வேண்டும் எஆர்ம் ARM ல் இரண்டு வெவ்வேறு நிலைகள் குறுக்கீடுகள் செயலாக்கத்திற்கு அனுமதிக்கப்படுகிறது ஒன்று ஹை பிரையாரிட்டி high priority எனவும் மற்றொன்று சாதாரண பிரையாரிட்டி priority எனவும் அழைக்கப்படுகிறது இந்த எப்ஐகிவ் FIQ ஹை பிரையாரிட்டி high priority மோட் mode ஆகும் ஹை பிரையாரிட்டி high priority குறுக்கீடு செயல்படுத்தப்பட்டு ஒப்புக் கொள்ளப்படும்போது எப்ஐகிவ் FIQ மோட் mode உள்ளிடப்படுகிறது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஹை பிரையாரிட்டி high priority இன்டெரப்ட் interrupt பிராசஸ் process ஆகும்போது சில லோவர் lower பிரையாரிட்டி priority குறுக்கீடுகள் இதற்கிடையில் வந்தால் அவை ஒப்புக் கொள்ளப்படாமல் தவிர்க்கப்படுகின்றன எனவே ஹையர் பிரையாரிட்டி higher priority இன்டெரப்ட் interrupt லோவர் lower பிரையாரிட்டி priority ஐ விட உண்மையாகவே ஹையர் பிரையாரிட்டி higher priority ஐக் கொண்டிருக்கும் ஐஆர்கிவ் IRQ என்பது லோ low பிரையாரிட்டி priority அல்லது சாதாரண பிரையாரிட்டி priority குறுக்கீடுகள் ஆகும் பெரும்பாலான நவீன ப்ராசஸர் processors -கள் ஒரு சூப்பர்வைஸரி supervisory மோட் mode ஐ கொண்டுள்ளன சூப்பர்வைஸரி கால் supervisory call அல்லது ட்ராப் trap அல்லது எஸ் ஐ SWI சாப்ட்வேர் இன்டெரப்ட் software interrupt போன்ற சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் உள்ளன பல்வேறு பெயர்கள் உள்ளன ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களின் நோக்கம் என்னவென்றால் இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் ஆபரேடிங் சிஸ்டம்ஸ் operating systems களுக்கு கட்டுப்பாட்டை மாற்ற அனுமதிக்கின்றன ஒரு ஆபரேடிங் சிஸ்டம் operating system உள்ள கம்ப்யூட்டர் computer ல் இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் ப்ராசஸர் மோட் processor mode ஐ யூஸர் மோட் user mode லிருந்து சூப்பர்வைஸரி supervisory மோட் mode க்கு மாற்ற அனுமதிக்கின்றன அதன் பின்னர் ஒரு சப்ரூட்டீன் subroutine ஐ போன்று செயல்பட்டு கட்டுப்பாடு சூப்பர்வைஸர் supervisor அல்லது ஆபரேடிங் சிஸ்டம் operating system த்திற்குச் செல்லும் இப்போது சூப்பர்வைஸரி supervisory மோட் mode எஸ்விசி svc ஆகும் இது ஒரு ப்ரொடெக்டட் மோட் protected mode ஆகும் மேலும் உங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் implementation இல் ஒரு ஆபரேடிங் சிஸ்டம் operating system இருக்கும்போது மட்டுமே இந்த மோட் mode தேவைப்படுகிறது அனைத்து எம்பெட்டட் சிஸ்டம் embedded system பயன்பாடுகளிலும் உங்களுக்கு இது தேவையில்லை ஆனால் உண்மையில் ஒரு ஆபரேடிங் சிஸ்டம் operating system இருக்கும் சிஸ்டம் system ல் உங்களுக்கு சில பாதுகாப்பு தேவைப்பட்டால் இந்த மோட் ஆப் எக்ஸிகுயூஷன் mode of execution உங்களுக்கு வேண்டும் நீங்கள் மெமரி memory பாதுகாப்பை பெற விரும்பும் நிகழ்வுகளுக்கு அபார்ட் abort என்பது விருப்ப பயன்முறையாக பயன்படுத்தலாம் ஒரு ப்ரோக்ராம் program செயல்பாட்டின்போது இந்த மெமரி memory பகுதியை மட்டுமே நீங்கள் அணுக வேண்டும் என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் தற்செயலாக உங்கள் ப்ரோக்ராம் program அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்கு அப்பால் எந்த மெமரி memory இடத்தையும் அணுக முயற்சித்தால் இந்த அபார்ட் abort இன்டெரப்ட் interrupt உருவாக்கப்படும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ப்ராசஸர் மோட் processor mode அபார்ட் abort மோட் mode என அழைக்கப்படுகிறது மெமரி memory அணுகல் மீறல்களைக் கையாள ப்ராசஸர் processor அபார்ட் abort மோட் mode க்குச் செல்கிறது மேலும் வரையறுக்கப்படாதது உண்மையில் எதிர்கால விரிவாக்கத்திற்காக வைக்கப்படும் ஒன்று சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் ஆப்கோட்ஸ் instruction opcodes கள் வரையறை செய்யப்படவில்லை எனவே அவை வரையறுக்கப்படாதவை ஆகும் எனவே நீங்கள் தவறாக ஒரு வரையறுக்கப்படாத ஆப்கோட் opcode ஐ செயல்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வரையறுக்கப்படாத குறுக்கீட்டைப் பெறுவீர்கள் மேலும் ப்ராசஸர் மோட் processor mode வரையறுக்கப்படாத நிலைக்குச் செல்கிறது சில பிரிவிலெட்ஜிட் privileged ஆப்பரேட்டிங் சிஸ்டம் operating system பணிகளை நீங்கள் செய்ய விரும்பும் நிகழ்வுகளும் உள்ளன அதற்காக நீங்கள் பொதுவாக இந்த சிஸ்டம் system மோட் mode க்குச் செல்கிறீர்கள் சிஸ்டம் system மோட் mode மற்றும் சூப்பர்வைஸரி மோட் supervisory mode ஆகியவை மிகவும் தொடர்புடையவை நான் இதைப் பற்றி விரிவாகப் பேசவில்லை ஏனெனில் எம்பெட்டெட் சிஸ்டம் டிசைன் embedded system design க்கு இவை உண்மையில் தேவையில்லை எஆர்ம் ARM இந்த எல்லா மோட்ஸ் modes களையும் ஆதரிக்கிறது எஆர்ம் ARM அதன் ஆர்க்கிடெக்ச்சரல் architectural அம்சங்களின் அடிப்படையில் மிகவும் நெகிழ்வானது நான் முன்பு குறிப்பிட்டது போல இது ஒரு லார்ஜ் செட் large set ஜெனரல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டர் general purpose registers களைக் கொண்டுள்ளது Refer Slide Time 0725 மொத்தத்தில் 37 ரெஜிஸ்டர்ஸ் registers கள் உள்ளன இவை அனைத்தும் 32 பிட் bit நீளம் கொண்டவை டெடிகேட்டட் ரெஜிஸ்டெர்ஸ் dedicated registers களைப் பற்றி பேசுகையில் குறிப்பிட்ட 7 ஸ்பெசிபிக் ரெஜிஸ்டெர்ஸ் specific registers கள் உள்ளன ஒன்று பிசி PC பின்னர் ஒன்று சி ஆர் CPSR 8085 போன்ற சில மைக்ரோப்ராசஸர்ஸ் microprocessors களை அறிந்தவர்களுக்கு கண்டிஷனல் பிளாக்ஸ் conditional flags கள் என்று ஒன்று இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் சில இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் செயலாக்கம் செய்யும் போதெல்லாம் கண்டிஷனல் பிளாக்ஸ் conditional flags கள் செட் set அல்லது ரீசெட் reset ஆகின்றன ஜீரோ பிளாக் zero flag கேரி பிளாக் carry flag ஓவெர்ப்புளோ பிளாக் overflow flag என பல உள்ளன இது ஒரு பிளாக் ரெஜிஸ்டர் flag register போன்றது இது பல்வேறு பிளாக்ஸ் flags களைக் கொண்டது இவை அனைத்தும் ப்ராசஸர்ஸ் processor மோட் mode அல்லது இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction செயலாக்கத்தைப் பொறுத்து செட் set ஆகிறது மேலும் 5 சேமிக்கப்பட்ட ப்ரோக்ராம் program ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் status register உள்ளது இப்போது இந்த கருத்து சுவாரஸ்யமானது ஒரு சிபிஎஸ்ஆர் CPSR உள்ளது மற்றும் பல எஸ் ஆர் SPSR கள் உள்ளன ஒரு குறுக்கீடு வரும்போதெல்லாம் ஒரு வழக்கமான ப்ராசஸர் processor ல் சாதாரணமாக நிகழ்வது என்ன என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் status register கள் மற்றும் பிளாக்ஸ் flags களை உள்ளடக்கிய அனைத்து ரெஜிஸ்டர் register களையும் நாங்கள் ஸ்டாக் stack ல் சேமிக்கிறோம் இன்டெரப்ட் ஹாண்ட்லெர் interrupt handler இடம் சென்று எல்லாவற்றையும் முடித்து திரும்பி வந்து அனைத்து ரெஜிஸ்டர் register கள் மற்றும் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் status register உள்ளடக்கங்களை ரீஸ்டோர் restore செய்வதோடு செயலாக்கத்தைப் பொறுத்து மீண்டும் பழைய நிலைக்குத் திரும்புகிறது ஆனால் எஆர்ம் ARM இல் ஸ்டேக் stack கிற்கு எந்த ஆதரவும் இல்லை ஸ்டேக் stack க்கில் அல்லது ஸ்டேக் stack கிலிருந்து இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களை புஷ் push அல்லது பாப் pop செய்ய எந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ம் இல்லை ஒரு ப்ரோக்ராம் program இயங்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் அதன் தற்போதைய நிலை சிபிஎஸ்ஆர் CPSR ல் சேமிக்கப்படுகிறது ஒரு குறுக்கீடு வந்துவிட்டது சிபிஎஸ்ஆர் CPSR ன் உள்ளடக்கம் ஒரு எஸ் ஆர் SPSR ல் நகலெடுக்கப்படும் பின்னர் இன்டெரப்ட் ஹாண்ட்லெர் interrupt handler ரன் run ஆகும் எஸ் ஆர் SPSR ன் உள்ளடக்கம் மீண்டும் திரும்ப வருவதற்கு முன்பு சிபிஎஸ்ஆர் CPSR ல் ரீஸ்டோர் restore ஆகும் ஸ்டேக் stack இல்லாததால் சிபிஎஸ்ஆர் CPSR ல் இருந்து மதிப்பை மீட்டமைக்க செய்வது பயனாளர்களின் பொறுப்பாகும் பின்னர் அதை முன்னும் பின்னுமாக நகர்த்தலாம் நிச்சயமாக 30 ஜெனரல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டெர்ஸ் general purpose registers கள் உள்ளன இவை பொதுவாக ஆர்0 r0 முதல் ஆர்29 r29 வரை பெயரிடப்பட்டுள்ளன இப்போது ப்ராசஸர் மோட் processor mode ஐப் பொறுத்து இந்த ரெஜிஸ்டெர் register களில் எத்தனை ரெஜிஸ்டெர் register களை நீங்கள் உண்மையில் அணுகலாம் என்பதைப் பொறுத்தது 16 ரெஜிஸ்டெர் register கள் பொதுவாக ஒரு ஸ்பெசிபிக் மோட் specifice mode ஆப் ஆபரேஷன் of operation ல் உணரக்கூடிய வகையில் தெரியும் இந்த 16 ரெஜிஸ்டெர் register கள் பின்வருமாறு ஆர்0 r0 முதல் ஆர்12 r12 வரை பெயரிடப்பட்டுள்ள 13 ஜெனரல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டர்ஸ் general purpose registers கள் உள்ளன ஸ்டேக் stack இல்லை ஆனால் ஆர்13 r13 ஸ்டாக் stack பாய்ன்டெர் pointer என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சாப்ட்வேர் software ஆல் நீங்களே ஒரு ஸ்டேக் stack க்கை நடைமுறைப்படுத்த விரும்பினால் நீங்கள் ஆர்13 r13 ஐப் பயன்படுத்தலாம் ஆர்14 r14 ஒரு லிங்க் ரெஜிஸ்டர் link register ஒரு வழக்கமான ப்ராசஸர் conventional processor க்கான சப்ரூட்டீன் subroutine கால் call இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் பிசி PC -யின் மதிப்பானது ஸ்டேக் stack கில் புஷ் push செய்கின்றன ஆனால் இங்கே ஸ்டேக் stack இல்லை எனவே லிங்க் ரெஜிஸ்டர் link register என்ற ஒரு ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் special register உள்ளது பிசி PC யின் மதிப்பானது லிங்க் ரெஜிஸ்டர் link register ல் சேமிக்கப்படுகிறது ஒரு சப்ரூட்டீன் subroutine கால் call வரும்போதும் நீங்கள் சப்ரூட்டின் subroutine லிருந்து திரும்பும் போதும் லிங்க் ரெஜிஸ்டர் link register ல் இருந்து மீண்டும் பிசி PC யில் நகலெடுக்கப்படுகிறது பிசி PC ஆர்15 r15 ஆக அணுகப்படுகிறது பின்னர் நாங்கள் சி ஆர் CPSR ன் வெவ்வேறு ரெஜிஸ்டர் register களுடன் கூடிய ஒரு படத்தை காண்பிப்போம் அவை வெவ்வேறு மோட்ஸ் modes களில் எவ்வாறு உள்ளன என்பதையும் காணலாம் நீங்கள் சில டேட்டா data வைச் சேமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் ஜெனரல் பர்ப்போஸ் ரெஜிஸ்டெர்ஸ் general purpose registers களைப் பொறுத்தவரை ரெஜிஸ்டெர்ஸ் registers கள் அனைத்தும் 32 பிட் bit சைஸ் size உடையது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் ஆனால் ஒத்துழைப்பு செயல்பாடுகளின் அடிப்படையில் நீங்கள் 8 பிட் bit செயல்பாடுகள் 16 பிட் bit அல்லது ஹால்ப் half வர்ட் word செயல்பாடுகள் அல்லது முழு 32 பிட்bit வர்ட் word செயல்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஹால்ப் half வர்ட் word செயல்பாடுகளைப் பயன்படுத்தும்போது லோவர் lower 16 பிட் bit கள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் பைட் byte செயல்பாடுகளுக்கு கடைசி 8 பிட் bit கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அரித்மேட்டிக் arithmetic செயல்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுவதில்லை டேட்டா data பரிமாற்ற செயல்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ஏனெனில் அனைத்து அரித்மேட்டிக் arithmetic செயல்பாடுகளும் 32 பிட் bit சைஸ் size கள் ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டேட்டா data வை ட்ரான்ஸ்பெர் transfer செய்யும் போது நீங்கள் 8 பிட் bit கள் அல்லது 16 பிட் bit கள் அல்லது 32 பிட் bit களாக பரிமாற்றம் செய்யலாம் மெமரி memory யிலிருந்து நீங்கள் 8 பிட் bit டேட்டா data வை ஒரு ரெஜிஸ்டர் register க்கு பரிமாற்றம் செய்யலாம் இது கடைசி 8 பிட் bit கள் போன்று செல்லும் சிபிஎஸ்ஆர் CPSR என்ன கொண்டுள்ளது எனில் இதில் பல்வேறு பிளாக்ஸ் flags கள் உள்ளன வி V ஆல் குறிக்கப்படும் ஒரு ஓவெர்பிளோ பிளாக் overflow flag உள்ளது கழித்தல் ஆபரேஷன் operation ற்கு ஒரு கேரி carry பிளாக் flag சி C உள்ளது நீங்கள் அதை பார்ரோவ் borrow என்று அழைக்கிறீர்கள் ஸீரோ பிளாக் zero flag இசட் Z உள்ளது இதன் விளைவாக கிடைக்கும் மதிப்பானது பூஜ்ஜியமா அல்லது நான்சீரோ nonzero வா என்பதை சரி பார்க்கலாம் மற்றும் சைன் பிளாக் sign flag என் N உள்ளது கூடுதலாக ப்ராசஸர் processor பல மோட்ஸ் modes களில் இருக்கலாம் 7 மோட்ஸ் modes கள் உள்ளன ஆனால் எதிர்கால விரிவாக்கத்துடன் வைத்திருக்க எஆர்ம் ARM 5 பிட் bit களை ஸ்டோர் store மோட்ஸ் modes ல் வைத்திருக்கிறது 5 பிட் bit களில் நீங்கள் 32 மோட்ஸ் modes கள் வரை ஆதரிக்க செய்கிறது தம்ப் ஸ்டேட் thumb state யைக் குறிக்க பிட் bit 5 பயன்படுத்தப்படுகிறது 6 மற்றும் 7 வது பிட் bit கள் ஹை பிரையாரிட்டி high priority இன்டெரப்ட் interrupt ஐ என்னேபிள் enable செய்வதற்கும் டிஸ்ஏபிள் disable செய்வதற்கும் உதவுகிறது இந்த பிட் bit கள் 1 ஆக செட் set செய்யப்பட்டால் இவை டிஸ்ஏபிள் disable செய்யப்படும் 0 ஆக இருந்தால் அவை என்னேபிள் enable செய்யப்பட்டன இடையில் உள்ள மற்ற பிட் bit கள் அன்யூஸ்ட் unused ஆகும் ஸ்பெஷல் ரெஜிஸ்டர் special register களைப் பற்றி பேசுகையில் மீண்டும் ஒரு பார்வை இது ஆர்15 r15 அல்லது ப்ரோக்ராம் கவுண்டர் program counter பிசி PC எப்போதும் அடுத்து செயல்படுத்த உள்ள இன்ஸ்டரக்க்ஷன் instruction இன் அட்ரஸ் address -ஐ மெமரி memory ல் வைத்திருப்பது உங்களுக்குத் தெரியும் எனவே டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் destination register பிசி PC என்றால் நீங்கள் அங்கு ஜம்பிங் jumping செய்கிறீர்கள் என்று அர்த்தம் லிங்க் ரெஜிஸ்டர் Link register ஆர்14 r14 என்பது சப்ரூட்டீன் subroutine கால் call இன்ஸ்டரக்க்ஷன் instruction க்கு பயன்படுத்தப்படுகிறது எஆர்ம் ARM இல் சப்ரூட்டீன் subroutine கால் call இன்ஸ்டரக்க்ஷன் instruction பி எல் BL பிரான்ச் அண்ட் லிங்க் branch and link என அழைக்கப்படுகிறது எங்கு பிராஞ்ச் branch செய்ய வேண்டும் என்ற முகவரியை இது குறிக்கிறது ப்ராஞ்சிங் branching ற்கு முன் பிசி PC -ன் தற்போதைய மதிப்பு எல்ஆர் LR ஆர்14 r14 இல் சேமிக்கப்படும் பின்னர் டெஸ்டினேஷன் destination குறிப்பிடப்பட்ட இலக்கு பிசி PC -யில் லோட் load செய்யப்படும் நீங்கள் திரும்பி வரும்போது எல் ஆர் LR ன் மதிப்பு மீண்டும் பிசி PC க்கு காப்பீட் copied செய்யப்படும் எனவே நீங்கள் விட்டுச் சென்ற இடத்திலிருந்து செயலாக்கத்தை தொடர செய்கிறீர்கள் ஆர்13 r13 ஸ்டாக் stack பாய்ன்டெர் pointer ஆக பயன்படும் மென்பொருளில் ஸ்டாக் stack கை நிறைவேற்ற விரும்பினால் அதை நீங்கள் செய்யலாம் செயலாக்கம் செய்யப்படும் ப்ரோக்ராம் program ஐ பொறுத்து சிபிஎஸ்ஆர் CPSR தற்போதைய ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் status register ஐ ஹோல்ட் hold செய்கிறது மேலும் சில எக்ஸ்ஸப்ஷன் exception அல்லது இன்டெரப்ட் interrupt வரும்போதெல்லாம் சிபிஎஸ்ஆர் CPSR ஸ்பெஷல் special அல்லது ஸ்சேவ்ட் ப்ரோக்ராம் saved program ஸ்டேட்டஸ் status ரெஜிஸ்டர் register எஸ்பிஎஸ்ஆர் SPSR களில் ஒன்றில் காப்பீட் copied ஆகிறது அவர்கள் சி ஆர் CPSR ன் காப்பி copy ஒன்றை ஹோல்ட் hold செய்து வைத்திருப்பார்கள் எக்ஸ்ஸப்ஷன் exception ரூட்டின் routine லிருந்து நீங்கள் திரும்பி வரும்போது மீண்டும் செயலாக்கம் ஆவதற்கு முன்பு எஸ்பிஎஸ்ஆர் SPSR மீண்டும் சிபிஎஸ்ஆர் CPSR ல் காப்பீட் copied செய்யப்பட வேண்டும் பிசி PC பற்றி பேசுகையில் செயலாக்கத்தில் இரண்டு மோட்ஸ் modes கள் உள்ளன ஒன்று எஆர்ம் ARM மோட் mode மற்றொன்று தம்ப் மோட் thumb mode இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை இங்கே தெளிவுபடுத்துவோம் டீபால்ட் default மோட் mode ஆன எஆர்ம் ARM மோட் mode ஐப் பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் அனைத்து இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களும் 32 பிட் bit வைட் wide ஆகவும் மேலும் வர்ட் word விரிவாக்கத்தில் இருக்கும் எனவும் எஆர்ம் ARM மோட் mode கூறுகிறது வர்ட் word விரிவாக்கம் என்றால் எல்லா இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களும் மெமரி memory அட்ரஸ் address லிருந்து தொடங்கப்பட வேண்டும் அது 4 இன் மல்டிபிள் multiple ஆகும் நான் விவரமாக பேசப் போவதில்லை மைக்ரோகண்ட்ரோலர் microcontroller உடன் மெமரி memory யை இடைமுகப்படுத்தும்போது செய்யும் போது மெமரி இன்டர்லீவிங் memory interleaving என்று ஒரு கருத்து உள்ளது உங்களிடம் 4 வேய் way இன்டர்லீவிங் interleaving இருந்தால் 4 இன் மடங்காக இருக்கும் முகவரியிலிருந்து தொடங்கி 4 தொடர்ச்சியான பைட்டு byte கள் ஒற்றை கிளாக் சைக்கிள் clock cycle ல் மாற்றம் செய்யப்படும் ஆனால் அது அவ்வாறு நிகழவில்லை என்றால் உங்களுக்கு 2 கிளாக் சைக்கிள்ஸ் clock cycles கள் தேவைப்படும் எனவே உங்கள் மெமரி memory யில் பரிமாற்றம் மெதுவான வகையில் மாறும் வேகமான மெமரி memory அணுகலைப் பெற எஆர்ம் ARM வர்ட் word அலைன்மென்ட் alignment மற்றும் மல்டிபிள் multiple ஆப் of 4 -ஐ வலியுறுத்துகிறது கடைசி இரண்டு பிட்ஸ் bits கள் 00 கொண்ட எந்த முகவரியும் 4 இன் பெருக்கமாகும் எனவே இது எஆர்ம் ARM மோட் mode ல் இருக்கும்போது பி PC எங்கள் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ன் அட்ரஸ் address -ஐ பிடித்தி௫க்கச் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்போதும் கடைசி 2 பிட்ஸ் bits கள் 0 ஆக இருக்கும் எனவே பிசி PC யின் கடைசி இரண்டு பிட்ஸ் bits கள் உண்மையில் எஆர்ம் ARM மோட் mode ல் பயன்படுத்தப்படுவதில்லை ஏனெனில் அவை எப்போதும் 0 ஆக இருக்கும் மேலும் பைப்லைன் pipeline ஸ்டேஜஸ் stages களின் எண்ணிக்கையைப் பொறுத்து பிசி PC 8 பைட்டு bytes கள் அகட் ahead அல்லது 12 ஐ பாயின்ட் point செய்ய முடியும் 32 பிட் bit செயலாக்கத்தின் முழு சக்தி உங்களுக்குத் தேவைப்படாதபொழுது செயல்படுத்தும் மற்றொரு மோட் mode உள்ளது எஆர்ம் ARM ப்ராசஸர் processor யை மிக எளிய பயன்பாட்டில் பயன்படுத்துகிறோம் அங்கு சிறிய 16 பிட் bit இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் உள்ளன சில இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களின் சப்செட் subset ஆகும் இங்கு தம்ப் மோட் Thumb mode யில் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction கள் 16 பிட் bit வைட் wide அதாவது 2 பைட்ஸ் bytes கள் மற்றும் அவை ஹால்ப் வர்ட் half word அலைன்ட் aligned என்றால் இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction முகவரிகள் 2 இன் மடங்கு ஆகும் எனவே முன்பு இது 4 இன் மடங்காக இருந்தது இங்கே இது 2 இன் மடங்கு ஆகும் 2 இன் மடங்கு என்றால் அட்ரஸ் address ன் கடைசி பிட் bit 0 ஆக இருக்கும் எனவே பிசி PC யில் கடைசி பிட் bit 0 ஆகும் இது பயன்படுத்தப்படாது எஆர்ம் ARM மோட் mode லும் தம்ப் மோட் thumb mode லும் உள்ள முக்கிய வேறுபாடு இதுதான் எஆர்ம் ARM மோட் mode 32 பிட்ஸ் bits களில் அனைத்து இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction களும் என்கோடிங் encoding செய்யப்படும் ஒரு சூப்பர்செட் superset ஆகும் தம்ப் மோட் thumb mode என்பது அனைத்து இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction யும் 16 பிட்ஸ் bits களில் குறுகியதாக மாற்றும் ஒரு சப்செட் subset ஆகும் ஏனெனில் இதன் கோட் டென்சிட்டி code density அதிகமாக இருக்கும் சிறிய பயன்பாடுகளுக்கு நீங்கள் மிகவும் மலிவான மோட் ஆப் இம்பிளிமென்டேஷன் mode of implementation ஐப் பெறலாம் எனவே உங்களுக்கு சிறிய சிஸ்டம் system கள் தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் தம்ப் மோட் thumb mode பயன்படுத்தப்படுகிறது இந்த வரைபடம் வெவ்வேறு மோட் mode களில் உள்ள ரெஜிஸ்டர் register களைப் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு வழங்குகிறது யூஸர் user அல்லது சிஸ்டம் system மோட் mode ல் நீங்கள் 13 ரெஜிஸ்டர் register கள் ஆர்0 r0 முதல் ஆர்12 r12 வரை அணுகலாம் பின்னர் ஆர்13 r13 ஆர்14 r14 ஆர்15 r15 எஸ்பிவி spv லிங்க் link பிசி PC சிபிஎஸ்ஆர் CPSR ஆகும் அங்குள்ள 4 எஸ்பிஎஸ்ஆர் SPSR கள் மற்ற 5 மோட்ஸ் modes களுக்கு ஒத்திருக்கும் இன்டெரப்ட் interrupt எப்ஐகிவ் FIQ வந்தால் சிபிஎஸ்ஆர் CPSR எஸ்பிஎஸ்ஆர் SPSR இல் காபிட் copied செய்யப்படும் மேலும் இந்த ஆர்0 r0 முதல் ஆர்7 r7 வரை உள்ளவைகள் எப்ஐகிவ் FIQ இல் இருக்கும் ஆனால் மற்ற ரெஜிஸ்டர் register கள் எப்ஐகிவ் FIQ க்கு குறிப்பிட்டதாக இருக்கும் நீங்கள் திரும்பி வந்தால் அவை மீண்டும் மாறும் மற்றும் ஐஆர்கிவ் IRQ இல் ஆர்0 r0 முதல் ஆர்12 r12 வரை உள்ள முழு விஷயமும் இருக்கும் ஆர்13 r13 ஆர்14 r14 மட்டுமே எப்ஐகிவ் FIQ க்கு குறிப்பிட்டதாக இருக்கும் சி SVC மற்றும் அபார்ட் abort க்கு ஒத்ததாக இருக்கும் இப்போது சிபிஎஸ்ஆர் CPSR ஐப் பற்றி மீண்டும் பேசுவது என்பது மீண்டும் நான் முன்பு சொன்ன சிபிஎஸ்ஆர் CPSR ன் படமே கடைசி 5 பிட்ஸ் bits கள் தற்போது குறிப்பிட்ட பிட் bit சேர்க்கைகள் அவைகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இந்த 7 மோட்ஸ் modes களுக்கு மோட் பிட் mode bit சேர்க்கைகள் இவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன அதாவது 10000 என்பது யூஸர் user மோட் mode 10001 என்பது எப்ஐகிவ் FIQ மோட் mode என பலவற்றை வரையறுக்கிறது மற்ற பிளாக் flag பிட்ஸ் bits களும் காட்டப்பட்டுள்ளன எக்ஸ்ஸப்ஷன் ஹாண்ட்லிங் exception handling ஐப் பற்றி பேசுகையில் இது போன்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்படுகிறது இன்டெரப்ட் வெக்டர் interrupt vector வகை டேபிள் table எனப்படும் வெக்டர் டேபிள் vector table உள்ளது இந்த வெக்டர் டேபிள் vector table முகவரி 0 விலிருந்து தொடங்குகிறது அதாவது 0x00 எனில் ஹெக்ஸாடெசிமல் hexadecimal 00 இவை ஹெக்ஸாடெசிமல் hexadecimal எண்கள் 004 008 00சி 00c இந்த என்ட்ரிஸ் entries கள் ஒவ்வொன்றும் 4 பைட்ஸ் bytes கள் ஏதேனும் எக்ஸ்ஸப்ஷன் exception ஏற்படும் போதெல்லாம் சிபிஎஸ்ஆர் CPSR தொடர்புடைய எஸ் ஆர் SPSR ல் காபீட் copied செய்யப்படும் எக்ஸ்ஸப்ஷன் exception வகையைப் பொறுத்து 5 எஸ் ஆர் SPSR கள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் சிபிஎஸ்ஆர் CPSR தொடர்புடைய எஸ் ஆர் SPSR ல் காபீட் copied செய்யப்படும் நீங்கள் எந்த மோட் mode ல் இருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து சிபிஎஸ்ஆர் CPSR தொடர்புடைய பிட்ஸ் bits கள் அமைக்கப்படும் குறுக்கீடு செயலாக்கத்தின் போது குறுக்கீடு டிஸ்ஸேபிள் disable ஆகும் ஏனெனில் அவை என்னேபிள்ட் enabled ஆனால் மற்றொரு குறுக்கீடு இடையில் வரக்கூடும் நீங்கள் குறுக்கீடை கையாளும்போது நெஸ்டேட் nested குறுக்கீடு வராமல் இருக்க குறுக்கீடு டிஸ்ஸேபிள் disable செய்யப்படலாம் திரும்பி வருவதற்கு முன் ரிட்டர்ன் அட்ரஸ் return address அந்த மோட் mode உடன் தொடர்புடைய எல்ஆர் LR ரெஜிஸ்டர் register ல் சேமிக்கப்பட வேண்டும் வெவ்வேறு மோட் mode களுக்கு ஏற்ப தனி எல்ஆர் LR ரெஜிஸ்டர் register கள் உள்ளன மற்றும் பிசி PC வெக்டர் அட்ரஸ் vector address உடன் லோட் load செய்யப்படுகிறது நீங்கள் இதற்குச் ஜம்ப் jump செய்தால் எக்ஸ்ஸப்ஷன் ஹாண்ட்லெர் exception handler தலைகீழ் காரியத்தைச் செய்வார் இது எஸ் ஆர் SPSR ஐ திரும்ப சிபிஎஸ்ஆர் CPSR ல் லோடிங் loading செய்யும் எல் ஆர் LR பிசி PC க்கு மாற்றப்படும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இங்கே சேமிக்கப்பட்டவைகள் வெளியே எடுக்கப்படுகின்றன இவை இன்டெரப்ட் interrupt ஹாண்ட்லெர் handler ன் அட்ரஸ் address கள் அல்ல மாறாக இவை இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் பொதுவாக இவை ஜம்ப் jump அல்லது கால் call வகையான இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் எனவே நீங்கள் இங்கு வரும்போது இங்கிருந்து குறுக்கீடுகளைக் கையாளும் ரூட்டின் routine க்கு ஒரு ஜம்ப் jump இருக்கும் எனவே இவை அனைத்தும் ஒன் வர்ட் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் one word instructions கள் வெக்டர் டேபிள் vector table ல் ஸ்டோர் store செய்யப்படுகின்றன இதைத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் வெக்டர் டேபிள் vector table 0எக்ஸ்00 0x00 முதல் 0எகஸ்1சி 0x1c வரையுள்ள முகவரியில் சேமிக்கப்படுகிறது ஒவ்வொரு எக்ஸ்ஸப்ஷன் exception வகைக்கும் ஒரு வர்ட் word ஒதுக்கப்பட்டுள்ளது நான் கூறியது போல இந்த வர்ட் word யில் சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் இருக்கும் சில ஜம்ப் jump மற்றும் சில பிரான்ச் branch இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் இது தொடர்புடைய இன்டெரப்ட் ஹாண்ட்லெர் interrupt handler ருடன் பிரான்ச் branch ஆகும் அதில் எந்த முகவரியும் இல்லை எஆர்ம் ARM மற்றும் தம்ப் இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் thumb instruction set களுக்கு இடையிலான விரைவான ஒப்பீட்டை பற்றி நான் பேசுகிறேன் எஆர்ம் ARM மோட் mode ல் சிபிஎஸ்ஆர் CPSR ல் உள்ள டி Tபிட் bit 0 ஆகவும் தம்ப் மோட் thumb mode ல் 1 ஆகவும் செட் set செய்யப்பட்டுள்ளது இடைப்பட்ட வேறுபாடுகள் பின்வருமாறு எஆர்ம் ARM மோட் mode ல் 32 பிட் bit இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் உள்ளன தம்ப் மோட் thumb mode ல் 16 பிட் bit இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் உள்ளன மெயின் main இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களின் எண்ணிக்கை 58 மற்றும் 30 ஆகும் கண்டிஷனல் எக்ஸிகுயூஷன் conditional execution என்பது ஒரு பியூச்சர் feature ஆகும் அது சில கண்டிஷன் condition கள் உண்மையா அல்லது தவறானதா என்பதைப் பொறுத்து சில இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் செயலாக்கம் செய்யப்படும் எஆர்ம் ARM இல் கிட்டத்தட்ட அனைத்து இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களும் கண்டிஷன் எக்ஸிகுயூஷன் condition execution ஐ ஆதரிக்கின்றன ஆனால் தம்ப் thumb ல் பிரான்ச் branch இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions க்காக மட்டுமே நீங்கள் கண்டிஷன்ஸ் conditions களை சரிபார்க்க முடியும் ஆனால் பிற இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் கண்டிஷனல் எக்ஸிகுயூஷன் conditional execution ஐ ஆதரிக்காது எஆர்ம் ARM மோட் mode ல் டேட்டா ப்ராசஸிங் data processing இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் பார்ரெல் ஷிப்ட்டிங் barrel shifting கை ஆதரிக்கின்றன ஆனால் தம்ப் thumb -ல் இதுபோன்ற இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் இல்லை இங்கே செப்பரேட் ஷிப்ட் separate shift இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் உள்ளன மேலும் செப்பரேட்separate எஎல்யு ALU இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களும் உள்ளன எஆர்ம் ARM மோட் mode ல் உள்ள ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் program status register ஐ நீங்கள் பிரிவிலேஜ்ட் privileged மோட் mode ல் ரீட் read வ்ரைட் write செய்யலாம் ஆனால் தம்ப் thumb மோட் mode ல் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் program status register ஐ அணுக முடியாது எஆர்ம் ARM மோட் mode ல் உள்ள ரெஜிஸ்டர் register களுக்கு நீங்கள் 15 ஜிபிஆர் 15 GPR ஆர்0 r0 முதல் ஆர்14 r14 மற்றும் PC PC ஐ பயன்படுத்தலாம் ஆனால் தம்ப் thumb ல் நீங்கள் 8 ஜிபிஆர் 8 GPRs களைப் பயன்படுத்தலாம் 7 ஹை high ரெஜிஸ்டர் register கள் மற்றும் பிசி PC ஹை high ரெஜிஸ்டர் register என்றால் ரெஜிஸ்டர் register களின் ஹை ஆர்டர் high order 16 பிட்ஸ் bits கள் அணுகக் கூடிய சில குறிப்பிட்ட ரெஜிஸ்டர் register களும் உள்ளன கண்டிஷனல் conditional செயலாக்கத்திற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்கிறேன் தற்போதைய இன்ஸ்ட்ரக்க்ஷன் current instruction ஐ சிபியு CPU செயல்படுத்துமா இல்லையா என்பதை கண்டிஷனல் எக்சிகுயூசன் conditional execution கட்டுப்படுத்துகிறது இப்போது எஆர்ம் ARM இல் உள்ள பெரும்பாலான இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions கள் ஒரு கண்டிஷன் ஆட்ரிபூட் condition attribute ஐ குறிப்பிட அனுமதிக்கிறது இது போன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்க்ஷன் instruction ஐ உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன் பொதுவாக நீங்கள் இந்த இகிவ் EQ ஐப் பயன்படுத்தாவிட்டால் இந்த இகிவ் EQ இல்லை என்று கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் மூவ் MOV r10 என்றால் ஆர்1 r1 0 ஆக இனிஸியலைஸ் initialize ஆகிறது இப்போது நான் இந்த மூவ்இகிவ் MOVEQ ஐக் கொடுத்தால் இதன் பொருள் நான் இந்த ஜீரோ பிளாக் zero flag யை சிபிஎஸ்ஆர் CPSR இல் சரிபார்க்கிறேன் ஜீரோ பிளாக் zero flag செட் set ஆனால் மட்டுமே நீங்கள் மூவ் move செய்கிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் மூவ் move வைச் செய்ய மாட்டீர்கள் எனவே இந்த இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instruction குறிப்பிட்ட கண்டிஷன் condition ஐப் பொறுத்து செயலாக்கம் செய்யப்படும் கண்டிஷனல் conditional செயலாக்கம் இப்படித்தான் செயல்படுத்தப்படும் இந்த வகையான கண்டிஷனல் conditional செயலாக்கத்தைப் பயன்படுத்துவது பல சந்தர்ப்பங்களில் ப்ரான்ச் branch இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instructions களைத் தடுக்க அனுமதிக்கிறது என்பதை பின்னர் பார்ப்போம் இது குறைந்த எண்ணிக்கையிலான இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் instruction களுடன் கோட் டென்சிட்டி code density யை அதிகமாக்குகிறது இதையெல்லாம் கொண்டு எஆர்ம் ARM ஆர்க்கிடெக்சர்ஸ் architectures கள் குறித்த எங்கள் சுருக்கமான விவாதத்தை நிறுத்துகிறோம் அடுத்த விரிவுரையில் இருந்து எஆர்ம் ARM இன்ஸ்ட்ரக்க்ஷன் செட் instruction set மற்றும் எஆர்ம் ARM ன் பிற பியூச்சர்ஸ் features கள் பற்றிய சில அம்சங்களுக்கு நாங்கள் செல்வோம் அவை நாம் காண்பிக்கும் உண்மையான சோதனைகளுக்கு உதவியாக இருக்கும் நாங்கள் காண்பிக்கும் அனைத்து செயல்முறை விளக்கங்களும் சில எஆர்ம் ARM போர்டு board ஐ அடிப்படையாகக் கொண்டவை மேலும் சில பரிசோதனைகளை நாங்கள் உங்களுக்கு ஆர்டினோ Arduino போர்டு board ல் காண்பிப்போம்